பருப்பொருள் அலைகள் மற்றும் அவற்றின் சோதனை கண்டறிதல் முந்தைய 2 விரிவுரைகளில் கணித ரீதியாக எப்படி அலைகளை விவரிக்க முடியும் என்ற யோசனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றன மேலும் நிலையான அலைகள் எப்படி எழுகின்றன மற்றும் ஒரு அதிர்வுசரத்திற்கு ஒரு பொதுவான இடப்பெயர்வு ஐகன் செயல்பாடுகளின் அடிப்படையில் வெளிப்படுத்த முடியும் மற்றும் அந்த சரத்தின் ஐகன் அதிர்வெண்கள் நாம் துகள்களுக்காக ஒரு அலை கோட்பாட்டை உருவாக்க வேண்டும் எனவே அந்த விரிவுரைகள் வழங்கப்படும் எனவே நீங்கள் துகள்களுக்காக ஒரு அலை கோட்பாட்டை உருவாக்க விரும்பினால் அது ஏன் செய்யப்பட வேண்டும் மற்றும் ஒரு நகரும் துகள் அதனுடன் தொடர்புடைய அலைகளை கொண்டுள்ளதால் அது செய்யப்படுகிறது மற்றும் நாம் இந்த அலையை விவரிக்க வேண்டும் இதற்கு என்ன அர்த்தம் நாம் அதை புரிந்து கொள்வோம் அதன் பொருள் என்னவென்றால் நகரும் ஒரு துகள் இருந்தால் அதனுடன் தொடர்புடைய அலை உள்ளது எனவே துகள் சுயாதீனமாக சுதந்திரமாக நகரும் அது பருப்பொருள் அலை அல்லது டி ப்ரோக்லி அலை என்று அழைக்கப்படும் ஒரு அலை தொடர்புடையது மற்றும் அது ஒரு அலை நீளம் லாம்டா உள்ளது இது hp மூலம் கொடுத்துள்ளது அங்கு h பிளாங்கின் மாறிலி Planck's constant மற்றும் p துகளின் உந்தம் நான் ஒரு பெட்டியில் காட்டியுள்ள இந்த உறவு உண்மையான உறவு λhp சார்பியல் அல்லாத மற்றும் சார்பியல் துகள்கள் இரண்டிற்குமே உண்மை நிறை m உடைய துகள்கள் இருந்தால் என்ன அர்த்தம் என்பதை விளக்குகிறேன் வேகம் v உடன் நகரும் போது அதன் உந்தம் உங்களுக்கு தெரிந்த m v என வழங்கப்படுகிறது v மிக பெரியதாக இருந்தால் p கிக்கான சரியான சூத்திரம் pmv1 v2c2 இது சார்பியல் உந்தம் என்று அழைக்கப்படுகிறது மிகச்சிறிய v க்கு இது சார்பியல் அல்லாத சூத்திரம் இது சார்பியல் அல்லாத சூத்திரம் மற்றும் டி ப்ரோக்லி உறவு என்ன சொல்கிறது என்றால் லாம்டா ஆனது h1 v2c2 மூலம் வழங்கப்படும் மற்றும் ஒரு சிறிய வேகம் hmv செல்கிறது இந்த முன்மொழிவு இதை பெற முடியாது வேறு எந்த சமன்பாட்டில் இருந்தும் பெற முடியாது ஆனால் அது ஒரு அடிப்படை சமன்பாடு துகள்களுக்கு இந்த அலை தொடர்புடையது இதன் அலை நீளம் h mv ஆகும் எனவே நாம் இதை பெறுகிறோம் என்று எவரும் கூறினால் நான் பெற முடியாது அங்கு நிறுவ ஒரே வழி எனவே இதை நிறுவுவதற்கான ஒரே வழி சோதனை ரீதியாக சூத்திரத்தை சரிபார்ப்பது தான் அது சோதனை ரீதியாக உண்மையாக வந்தால் அது உண்மை என்று உங்களுக்குத் தெரியும் எனவே இந்த உறவை சரிபார்க்க என்ன சோதனைகள் செய்யப்படலாம் என்பதை இந்த விரிவுரையில் விவரிப்பேன் ஆனால் அதற்கு முன் நான் டி ப்ரோக்லி இந்த உறவுக்கு எப்படி வந்தார் என்பது குறித்து உங்களுக்கு ஒரு வகையான வரலாற்று பின்னணியைகொடுக்க விரும்புகிறேன் நான் உங்களுக்கு தருவது அது வழித்தோன்றல் அல்ல மேலும் மக்கள் எவ்வாறு சிந்திக்கிறார்கள் மற்றும் சமன்பாடுகளுடன் விண்ணப்பிக்கும் போது அவர்கள் அடிப்படையில் ஏதாவது முன்மொழிகிறார்கள் என்பதை நான் கொடுக்கிறேன் ஆனால் இறுதி சோதனை என்பது சோதனைகள் டி ப்ரோக்லி முன்மொழிந்த இந்த சூத்திரம் சோதனை ரீதியாக உண்மைஇல்லை என்றால் அதற்கு எந்த அர்த்தமும் இருக்காது எனவே நாம் ஆர்வத்தை மட்டும் பார்க்க வேண்டும் சரி எனவே நான் இந்த வரலாற்றுப் பின்னணியை எழுதுகிறேன் டி ப்ரோக்லி கூறியது என்னவென்றால் ஐன்ஸ்டீன் உறவால் நிறை m உடைய ஒரு துகள் இருந்தால் அதன் ஆற்றல் mc ஸ்கொயர் மற்றும் பிளாங்கின் உறவின் மூலம் அது சில உள் அதிர்வெண் ஐக் கொண்டுள்ளது இது mc2h மூலம் வழங்கப்படுகிறது நான் அதை பெறவில்லை நான் வரலாற்று ரீதியாக டி ப்ரோக்லி தனது சூத்திரங்களுடன் விளையாடும் விதத்தில் சில வரலாற்று பின்னணி வரலாற்று விவரங்களை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன் மற்றும் துகளானது வேகம் v உடன் நகரும் போது அதன் ஆற்றல் mc21 v2c2 என வழங்கப்படுகிறது அதுதான் சரியான சார்பியல் சூத்திரம் ஆகும் எனவே அதன் internal ஆனது mc2h1 v2c2க்கு சமமாக இருக்கும் நீங்கள் internal கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள் மறுபுறம் இது நகரும் போது ஒரு நபர் அதை இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கும்போது இந்த அதிர்வெண் internal ஐக் கொண்ட உள் கடிகாரம் நேர விரிவாக்கத்தின் காரணமாக குறைகிறது மற்றும் ஒரு வித்தியாசமான அதிர்வெண் உள்ளது இது வெளியே இருந்து கவனிக்கப்படுகிறது இது என்பது mc21 v2c2 க்கு சமமாக இருக்கும் இந்த அதிர்வெண் கீழே சென்றுவிட்டது ஏனென்றால் நேரம் விரிவடைதல் காரணமாக இந்த கடிகாரம் மெதுவாக இயங்குவதை வெளியில் இருப்பவர் பார்க்கிறார் எனவே வேகம் v உடன் நகரும் அதே துகளுக்கு நாம் 2 வெவ்வேறு அதிர்வெண்களை கொண்டுள்ளோம் நான் எப்படி உண்மையை சமரசம் செய்ய என்பதுதான் இந்த நபர் எதிர்கொள்ளும் சங்கடமாக இருந்தது 2 அதிர்வெண்கள் internal ஐ சமரசம் செய்யும் வழி இது mc2h1 v2c2 ν அதை கடிகாரம் என்று அழைக்கலாம் இது mc21 v2c2h துகள் அதனுடன் தொடர்புடைய அலையைக் கொண்டுள்ளது என்று கருதுவதாகும் பின்னர் அதிர்வெண் internal mc2h1 v2c2 இந்த அலை எப்போதும் clock உடன் கட்டத்தில் உள்ளது இந்த கட்டம் t xv ஆல் வழங்கப்படுகிறது என்று முந்தைய 2 விரிவுரைகளில் இருந்து நகரும் துகள் நினைவுடன் நான் அனுமானிக்கிறேன் அது 2πνt xv ஐ தவிர வேறில்லை எனவே இந்த அலை ஒரு அதிர்வெண் nu உட்பக்கம் மற்றும் எனவே கட்டத்திற்கான அலை t நேரத்தில் நிலை x இல் 2πinternalt xv ஆக இருக்க போகிறது எனவே அலையின் இந்த கட்டம் 2πinternalt xvற்கு சமம் அதிர்வெண் clock ன் கடிகாரத்தின் கட்டம் பற்றி எப்படி இந்த கடிகாரம் துகளுடன் உள்ளது மற்றும் t நேரத்தில் கட்டம் clock2πt ஆக இருக்க போகிறது மற்றும் டி ப்ரோக்லி கோரியது என்ன இவைகள் இந்த இரண்டு கட்டங்களுக்கு சமமாக இருக்க போகிறது எனவே இடது பக்கத்தில் 2πinternalt xinternalv உள்ளது என்று எழுதுவோம் மற்றும் இது 2πclockt க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று நாம் கோருகிறோம் 2π 2π 2 பக்கங்களில் இருந்து ரத்து செய்யப்படுகிறது மற்றும் எனக்கு internalt xclockt என்பது கிடைக்கும் மற்றும் நான் இப்போது இந்த x v t ஐ பதிலீடுசெய்ய போகிறேன் அது துகளின் v ஆகும் எனவே நான் internalt vtclockt ஐ எழுதப் போகிறேன் நீங்கள் ஆச்சரியப்படலாம் மற்றும் நீங்கள் நாம் ஏமாற்றப்படலாம் என்று இந்த கட்டத்தில் உணரலாம் ஏனெனில் நான் இங்கே இந்த v அவுட்டை சிவப்பு மூலம் வட்டமிடுகிறேன் நான் x v t ஐ ரத்து செய்த விஷயங்களில் இருந்து வெளியேற்றியிருந்தால் ஆனால் இது இங்கே உண்மை இல்லை இந்த v out இங்கே இந்த v out உண்மையில் இந்த v உண்மையில் vwave இந்த v out இங்கே vwave ஆகும் எனவே ஆரம்பத்தில் இருந்தே x v t என எழுத இந்த முழு விஷயத்தையும் நான் எழுதியிருந்தாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனென்றால் என்னிடம் 2πinternalt vtvwave2πclockt இருக்கும் எனவே அது ஒரு பிரச்சினை அல்ல இந்த t ரத்து செய்யப்படுகிறது எனவே 2π ரத்து செய்யப்படுகிறது எனவே நாம் internal n ஐ எடுத்துக்கொள்வோம் நீங்கள் internalt vtwave clockt ஐ பெறுவீர்கள் மீண்டும் t ரத்து செய்யப்படுகிறது மேலும் நீங்கள் internal க்கு மாற்றாக பதிலீடு செய்தால் ஆனால் mc2h1 v2c2 vwavemc21 v2c2h ஆகும் நம்மை சுற்றியுள்ள விஷயங்களை நாம் கலைக்கும் போது மற்றும் நீங்கள் vwave mc2h11 v2c2 1 v2c2 ஐ பெறுவீர்கள் மற்றும் இது உங்களுக்கு mv2h1 v2c2 ஐ கொடுக்கும் மற்றும் இது λhmv1 v2c2 விற்கு வழிவகுக்கும் இது டி ப்ரோக்லி சூத்திரம் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் இது ஒரு வழித்தோன்றல் அல்ல டி ப்ரோக்லி இப்படித்தான் வந்தார் சோதனை ரீதியாக சரிபார்க்கப்படாவிட்டால் இது முற்றிலும் தவறாக இருந்திருக்கும் எனவே உண்மையில் இந்த பைத்தியக்காரத்தனமான முன்மொழிவை நீங்கள் எப்படி சரிபார்ப்பீர்கள் என்று அவருடைய ஆய்வுரையில் கேட்கப்பட்டது மற்றும் அவர் நீங்கள் விலகல் சோதனைகள் செய்ய வேண்டும் என்று கூறினார் அந்த சோதனையில் நீங்கள் அவர் பெற்ற அதே வை பெற்றிருந்தீர்கள் என்றால் அது உண்மை எனவே அந்த நேரத்தில் கிடைத்த சோதனைகள் என்பது எக்ஸ் கதிர் விலகல் ஆகும் மற்றும் இந்த வார்த்தை விலகல் முக்கியமானது ஏனென்றால் இப்போது நான் சொல்கிறேன் ஒரு துகளுடன் தொடர்புடைய அலைகள் இருந்தால் இந்த அலைகள் குறுக்கிடலாம் இது அலைகள் குறுக்கிடும் ஒரு குறிப்பிட்ட அலை பண்பு ஆகும் எனவே நீங்கள் குறுக்கீட்டை அலைகளின் விலகலாக மற்றொரு வடிவத்தில் காட்ட முடியும் என்றால் பின்னர் நாம் அதை நிரூபிக்கலாம் எனவே இதுதான் டேவிசன் ஜெர்மர் பரிசோதனை இது தாம்சனின் பரிசோதனை Thompson's experiment என்றும் அழைக்கப்படுகிறது எனவே x கதிர் விலகலில் எக்ஸ்ரே டிஃப்ராஃப்ரக்ஷனில் என்ன நடக்கிறது என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இது எனக்கு ப்ராக் சூத்திரத்தைக் கொடுக்கும் ஒரு படிகத்தின் 2 அடுக்குகள் படிகத்தில் இந்த அணுக்கள் தொடர்ந்து வைக்கப்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் இந்த 2 சமதளங்கள் d தொலைவில் உருவாக்கப்பட்டு என்னிடம் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் x கதிர்கள் உள்ளே வந்து வெளியே சென்றால் படிகத்தின் மேற்பரப்பின் சமதளத்திலிருந்து தீட்டா என்ற அந்த குறிப்பிட்ட கோணங்களில் நீங்கள் நிறைய குறுக்கீடுகளைக் காண்கிறீர்கள் மற்ற கோணங்களில் நிறைய சிகரங்களைக் காண்கிறீர்கள் உண்மையில் எதுவும் நடக்காது எனவே அது விளக்கப்பட்ட விதம் நாம் எக்ஸ்ரே டிஃப்ராஃப்ரக்ஷனில் இருக்கிறோம் இது விளக்கப்பட்ட விதம் என்னவென்றால் இந்த அணுக்களால் உருவாகும் இந்த சம தளங்கள் சம தளங்கள் உண்மையில் x கதிர்களுக்கான கண்ணாடிகள் போல செயல்படுகின்றன எனவே உள்ளே வரும் ஒரு x கதிர் மேற்பரப்பில் இருந்து பிரதிபலிக்கிறது மேலும் 2 பிரதிபலித்த கதிர்களுக்கு இடையிலான கட்ட வேறுபாடு சுருள் அடைப்புக்குறியால் காட்டப்படும் இந்த பாதை வேறுபாட்டால் வழங்கப்பட்டால் இது இந்த x கதிர்களின் லாம்ப்டாவின் முழு எண் ஆகும் பிறகு அந்த திசையில் பிரதிபலிக்கும் எக்ஸ் கதிர்கள் நிறைய இருப்பதைக் காண்போம் எனவே இந்த தூரம் d ஆகவும் இந்த கோணம் ஆகவும் இருந்தால் அதற்கான சூத்திரம் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே கோணம் ஆனது நான் இங்கே செங்குத்தாக ஒன்றை வரைகிறேன் இளஞ்சிவப்பு நிறத்தில் காட்டப்படும் இந்த கோணமும் தீட்டாவாக இருக்கும் இது வாக இருக்கப்போகிறது எனவே இந்த சுருள் அடைப்புக்குறி தூரம் dSin ஆகவும் மற்றும் இந்த பக்கத்திலும் dSinθ ஆக இருக்கும் எனவே மேல் மேற்பரப்பிலிருந்தும் கீழ் மேற்பரப்பிலிருந்தும் பிரதிபலிக்கும் x கதிர்களுக்கு இடையிலான மொத்த பாதை வேறுபாடு 2dSinθஆகும் மேலும் 2dSinθλ அல்லது 2 மற்றும் பல பொதுவாக n என்பது x கதிரின் அலைநீளத்தின் பல முழு எண் என பிராக் பரிந்துரைத்தார் நான் ஒரு ஆக்கபூர்வமான குறுக்கீட்டைப் பார்க்கப் போகிறேன் x கதிரானது அந்த கோணத்தில் பிரதிபலிப்பதை நான் பார்க்கப் போகிறேன் வேறு எந்த கோணத்திலும் நீங்கள் அவ்வளவு பிரதிபலிப்பைக் காண மாட்டீர்கள் எனவே இது ப்ராக் சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது எனவே எலக்ட்ரான்களுடன் ஒருவர் இதைச் செய்ய முடியும் இந்த விஷயத்தில் ஒருவர் என்ன செய்வார் என்றால் இந்த படிகங்களை எடுத்துக் கொள்வார் எக்ஸ் கதிர்களுக்குப் பதிலாக நீங்கள் எலக்ட்ரான்களை உள்ளே வர அனுமதிக்கிறீர்கள் அதனுடன் தொடர்புடைய அலைகளும் மேல் மேற்பரப்பு மற்றும் கீழ் மேற்பரப்பில் இருந்து பிரதிபலிக்கும் மேலும் நீங்கள் சிகரங்களை சில கோணங்களில் மட்டுமே பார்க்க வேண்டும் மேலும் அந்த சிகரங்கள் தொடர்புடைய அலைகளின் ஆக்கபூர்வமான குறுக்கீட்டிற்கு ஒத்திருக்கும் எனவே இந்த படிகத்தின் d எனக்குத் தெரிந்தால் அந்த அலைகள் உண்மையிலேயே இருந்தால் நான் 2dSinθdeBroglie இன் வலுவான பிரதிபலிப்பைக் காண வேண்டும் இது hp அல்லது 2deBroglie மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளது மேலும் இது சோதனை ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டது இது லாம்ப்டா உண்மையில் இருக்கிறது என்பதை நிறுவியது அங்கே ஒரு அலை தொடர்புடையது மற்றும் நீங்கள் படிகத்திலிருந்து எலக்ட்ரான் ஐச் செய்யும்போது கூட சரியாக எக்ஸ்ரே டிஃப்ராஃப்ரக்ஷன் முறையை போன்றது இது 1930 களில் நீண்ட காலத்திற்கு முன்பு செய்யப்பட்டது எடுத்துக்காட்டாக நவீன சோதனைகளும் உள்ளன நீங்கள் வடிவத்தை நினைவு கூர்ந்தால் அது நன்றாக இருக்கும் ஒளியின் அலை தன்மை யங்கின் இரட்டை பிளவு Young's double slit பரிசோதனையால் நிறுவப்பட்டது எனவே எலக்ட்ரான்களுக்கான யங்கின் இரட்டை பிளவு பரிசோதனையை என்னால் செய்ய முடியுமா இரட்டை பிளவு எலக்ட்ரான்கள் உள்ளே வரட்டும் நான் தொலைவில் ஒரு விளிம்பு வடிவத்தைப் பெறுகிறேனா என்று பாருங்கள் இது யங்கின் பரிசோதனையைப் போன்றது இப்போது ஒரு நாள் அதைச் செய்ய முடியும் ஏனென்றால் நாம் சிறியதாக இருக்கும் பிளவுகளை உருவாக்க முடியும் இடையில் தூரத்தை உருவாக்க முடியும் அவை மற்ற நவீன தொழில்நுட்பங்களைப் பயன்படுத்தி போதுமான அளவு சிறியவை மேலும் இந்த பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளது மேலும் இது அலைநீளம் உண்மையில் deBroglie என்பதை உறுதிப்படுத்துகிறது மூன்றாவது சோதனை மிகவும் சுவாரஸ்யமானது இது டிராக் கபிட்சா சோதனை மற்றும் 1990 களில் இருந்ததும் அதன் பிறகும் இந்த சோதனைகள் செய்யப்பட்டுள்ளன இதற்கு மிக அதிக செறிவு கொண்ட ஒளி தேவைப்பட்டது எனவே சோதனையானது டிராக் மற்றும் கபிட்சா கூறியது என்னவென்றால் x கதிர்கள் ஒரு படிகமாக இருக்கும் பொருளால் விலகல் அடைய முடியும் என்றால் எலக்ட்ரான்களுக்கு உண்மையில் அலை இயல்பு இருந்தால் எலக்ட்ரான்கள் ஒளியின் அலை மூலம் விலகல் அடைகின்றன ஏனென்றால் ஒளியின் அலை இந்த கால இடைவெளியைக் கொண்டுள்ளது மேலும் இது ஒரு ஒளி படிகத்தைப் போன்றது அதில் இருந்து நான் எலக்ட்ரான்களை விலகல் அடையச் செய்ய முடியும் மேலும் இந்த சோதனைகளும் செய்யப்பட்டுள்ளன எலக்ட்ரான்களை வேறுபடுத்துவதற்கு ஒளியின் தீவிரத்தை உங்களுக்குத் தரும் மிக உயர்ந்த தீவிரத்தன்மை கொண்ட லேசர்கள் சீரொளி வரை அவர்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது எனவே அதையும் நான் ஒரு நிமிடத்தில் உங்களுக்குச் சொல்கிறேன்

எனவே என்னிடம் 2 கண்ணாடிகளுக்கு இடையில் ஒளியின் அலை இருந்தால் கால இடைவெளி light2 ஆகும் எனவே இது படிகத்தின் d போன்றது நான் எலக்ட்ரான்களை உள்ளே கொண்டு வந்தால் அவை விலகல் அடைகின்றன என்றால் எனக்கு 2 d sinelectrons இருக்க வேண்டும் 2light2Sinθelectrons இந்த 2 ரத்துசெய்கிறது மேலும் இந்த ஒளி படிகங்களிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நிறைய எலக்ட்ரான்கள் விலகலடைவதைக் காணும்போது இந்த சமன்பாட்டை என்னால் பூர்த்தி செய்ய முடியும் எப்படி பேசுவது படிக சம தளங்கள் இப்படி இருப்பதை இங்கே நீங்கள் கவனிக்கிறீர்களா என்று இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே கோணம் இந்த கோணமாக இருக்கப்போகிறது இந்த சூத்திரத்தை கிளாசிக்கலாகவும் பெறலாம் இருப்பினும் அலைக் கண்ணோட்டத்தில் அதைப் பார்ப்பது சுவாரஸ்யமானது எனவே அலை இயல்பை உண்மையில் உறுதிப்படுத்தும் சோதனைகள் இவை கிளாசிக் டேவிசன் ஜெர்மர் பரிசோதனையை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் நான் ஒரு இரட்டை பிளவு சோதனை பற்றி பேசினேன் அது உண்மையில் ஒரு அலை குறுக்கீடு நிகழ்வுகள் கபிட்சா டிராக் திட்டத்தைப் பற்றியும் பேசினேன் இது அதிக தீவிரம் கொண்ட ஒளிக்கதிர்களுடன் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த அலைகள் எலக்ட்ரானுக்கான deBroglie சோதனை உறுதிப்படுத்தலை சரிபார்க்க முடியும் எலக்ட்ரான்களைப் பற்றி நான் எப்படிப் பேசுகிறேன் என்று இப்போது நீங்கள் யோசித்துக்கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் electrons அதாவது hmelectronv ஆக இருக்கும் இவை எலக்ட்ரான்கள் கனமான துகள்களைக் காட்டிலும் மிகப் பெரியவை மேலும் அலை நீளம் பெரிதாக இருப்பதால் விலகல் அல்லது குறுக்கீட்டைக் காண்பது எளிதானது எனவே ஒன்று எலக்ட்ரான்களுடன் செயல்படுகிறது நான் சுட்டிக்காட்ட விரும்பும் மற்ற விஷயம் என்னவென்றால் நாம் பார்த்தபோது ஒரு படிகத்திலிருந்து எலக்ட்ரான் விலகல் என்பது ஒவ்வொரு எலக்ட்ரானுடனும் தொடர்புடைய அலையுடன் தானே குறுக்கிடுகிறது எனவே ஒரு எலக்ட்ரானுடன் தொடர்புடைய அலை தன்னைத் தலையிடுகிறது எனவே எலக்ட்ரானில் ஒரு எலக்ட்ரான் இடைமுகம் என்பது அல்ல அது தனக்கு குறுக்கிடும் ஒவ்வொரு எலக்ட்ரானுடனும் அலை இணைப்பாகும் இதேபோல் எலக்ட்ரான்களுடன் இரட்டை வேறுபாடு இரட்டை பிளவு பரிசோதனையைப் பற்றி நான் பேசும்போது ஒவ்வொரு எலக்ட்ரான்களுக்கும் அலை தன்னுடன் குறுக்கிடுகிறது இது எலக்ட்ரான் தன்னுடன் குறுக்கிடுவது உங்களை கொஞ்சம் கவலையடையச் செய்வது போலாகும் குவாண்டம் இயக்கவியல் உலகிற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் விஷயங்கள் இப்படித்தான் செயல்படுகின்றன யங்கின் இரட்டை பிளவு பரிசோதனைக்கான சூத்திரத்தை நான் வேண்டுமென்றே பெறவில்லை ஏனென்றால் உங்கள் பன்னிரண்டாம் வகுப்பு இயற்பியலில் இருந்து உங்களுக்கு நன்றாகத் தெரியும் இப்போது ஏற்றுக்கொள்ளுங்கள் நாம் எலக்ட்ரான் குறுக்கீட்டில் பணிபுரியும் போது அலைநீளம் என்பது எலக்ட்ரான் அலைகள் எனவே இது உங்களுக்கு பருப்பொருள் அலைகள் பற்றிய அறிமுகத்தை முடிக்கிறது இது துகளோடு அலைகளுடன் தொடர்புடைய அலைநீளம் அதன் உந்தத்தின் அடிப்படையில் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை இது உங்களுக்குக் கூறுகிறது அது எவ்வாறு சோதனை ரீதியாக சரிபார்க்கப்படுகிறது அடுத்த சொற்பொழிவிலிருந்து டி ப்ரோக்லி அலைகளின் அடிப்படையில் இந்த துகள்களுக்கான ஷ்ரோடிங்கர் சமன்பாடு எனப்படும் அலை சமன்பாட்டை உருவாக்குவோம் மேலும் அதனுடன் இணைந்து பணியாற்றத் தொடங்குவோம் இது குவாண்டம் இயக்கவியலின் ஷ்ரோடிங்கர் வெடிப்பாகும் Schrödinger explosion